நாம் அடுக்குக்கான உதாரணத்தில் பார்க்கும்போது முதலில் STMFD SP என்ற ஆணையில் உள்ள ஆச்சரியக்குறியானது ஆட்டோ இன்கிரிமெண்ட் அல்லது ஆட்டோ டிக்ரிமென்ட் செயலைக்குறிக்கிறது இங்கு நான் பயன்படுத்த விரும்பும் ரெஜிஸ்டர்களை R0 R1 R3 to R5 என்று குறிப்பிடுகிறேன் அடுக்குச் சுட்டி முதலில் இங்கு இருக்கிறது ஒரு காலி இறங்கு அடுக்கு அமைப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நான் கீழ் நோக்கி இறங்கும் போது நினைவக முகவரி குறைந்து கொண்டே செல்கிறது முகவரி 0 கீழேயும் அதிகபட்ச முகவரி இங்கேமேலேயும் உள்ளது நிரம்பிய அடுக்கு அமைப்பு என்பதால் அடுக்குச் சுட்டி இறுதியாக தேக்கி வைக்கப்பட்ட மதிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது எனவே அடுக்குச் சுட்டி மதிப்பு ஒன்று குறைக்கப்பட்டு அதன்பின்னர் டேட்டா தேக்கி வைக்கப்படுகிறது இவ்வாறாக இது தொடர்கிறது அடுக்கு சுட்டி ஆனது இறுதியாக டேட்டா தேக்கி வைக்கப்பட்ட இந்த இடத்தை காட்டிக் கொண்டிருக்கும் STMED அடுக்கு அமைப்பானால் அடுக்கு சுட்டி முதலில் அடுத்த காலி இடத்தை காட்டிக் கொண்டிருக்கும் எனவே அந்த இடத்திலிருந்து தொடங்கி ரிஜிஸ்டர்களின் மதிப்பு தேக்கி வைக்கப்படும் இந்த செயல் முடியும்போது அடுக்குச் சுட்டி அடுத்த காலியிடத்தை காட்டிக் கொண்டிருக்கும் அடுத்து STMFA முழு ஏறு அடுக்கு எனவே அடுக்குச் சுட்டி முதலில் ஒன்று உயர்த்தப்பட்டு பின்னர் இங்கிருந்து மேல்நோக்கி அதாவது உயர் மதிப்பு முகவரிகளை நோக்கி செல்லும் Full Stack முழு அடுக்கு ஆனதால் அடுக்குச் சுட்டி இறுதியாக டேட்டா நிரப்பப்பட்டுள்ள இடத்தை காட்டிக் கொண்டிருக்கும் அடுத்து STMEA காலி ஏறு அடுக்கு எனவே அடுக்குச் சுட்டி ஆனது முதலில் இங்கிருந்து மேல்நோக்கி அதாவது உயர் மதிப்பு முகவரிகளை நோக்கி செல்லும் இவ்வாறாக மதிப்புகள் அந்தந்த இடத்தில் தேக்கி வைக்கப்படும் இந்த எல்லா அடுக்கு அமைப்புகளிலும் மதிப்புகள் தேக்கி வைக்கப்படும் விதத்தை பார்த்தோமென்றால் அவை ஒரே வரிசையில் இல்லை R0 R1 R3 R5 என ஒரே மாதிரியாகத்தான் நாம் எழுதினோம் படத்தில் பாருங்கள் இந்த முதல் STMFD உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் இது சிறும மதிப்பு அட்ரஸ் கீழே உள்ளது எனவே சிறு மதிப்பு ரெஜிஸ்டர் R0 இங்கு தேக்கப்பட்டு பின்னர் R3 R4 R5 என தேக்கி வைக்கப்படுகிறது அடுத்து STMED லும் சிறு மதிப்பு ரெஜிஸ்டர் R0 சிறும அட்ரசிலும் பின்னர் R3 R4 R5 எனவும் தேக்கி வைக்கப்படுகிறது அடுத்த STMFA உதாரணத்தில் R0 வானது இந்த சிறும அட்ரசில் உள்ளது R5 இந்த பெரும அட்ரஸ் இடத்துக்கு செல்கிறது எனவே தேக்கி வைக்கும் போது ஒரே வழக்கத்தில் பெருமதிப்பு ரெஜிஸ்டர் பெருமதிப்பு அட்ரஸ் பகுதிக்கு செல்வதாகவே அமைகிறது ARM பிராசஸரில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் ஆணையில் நாம் ரெஜிஸ்டர்களை எந்த வரிசையில் குறிப்பிட்டாலும் அவை சிறு மதிப்பு ரெஜிஸ்டர் சிறும அட்ரஸ் பகுதியிலும் பெருமதிப்பு ரெஜிஸ்டர் பெரும அட்ரஸ் பகுதியிலும் சேமித்து வைக்கப்படுகிறது அதாவது நாம் ஆணையில் R3 R5 R0 R1 R4 என்று வரிசை மாற்றி குறிப்பிட்டாலும் கூட சேமிக்கும்போது மேலே சொன்ன வழக்கமே பின்பற்றப்படுகிறது எதுவாக இருந்தாலும் சிறு மதிப்பு ரிஜிஸ்டர் R0 சிறும அட்ரஸ் பகுதியிலும் அடுத்த சிறு மதிப்பு R1 அடுத்ததாகவும் சேமிக்கப்படும் எந்த வரிசையில் எழுதினாலும் இந்த வரிசை முறையே பின்பற்றப்படும் அதேபோல லோடு செயலைச் செய்யும்போது LDMED ஆணையில் எந்த வரிசையில் ரெஜிஸ்டர்களை நாம் குறிப்பிட்டாலும் சிறும அட்ரஸ் பகுதியிலுள்ள மதிப்பானது சிறுமதிப்பு ரிஜிஸ்டரில் ஏற்றப்படும் பெரும அட்ரஸ் பகுதியிலுள்ள மதிப்பானது பெருமதிப்பு ரிஜிஸ்டரில் ஏற்றப்படும் இது மிகவும் பயனுள்ளது முன்பு 8085 அல்லது 8051ல் ISRன் வடிவமைப்பை பார்த்தோம் இது ISRன் உடல் பகுதி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு முன்னால் படத்தில் காட்டியவாறு இங்கு ரெஜிஸ்டர்களை சேமித்துக் கொள்ள வேண்டும் ISRன் உடல் பகுதிக்கு பின்பு படத்தில் காட்டியவாறு இங்கிருந்து ரெஜிஸ்டர் களை மீட்டுக் கொள்ளலாம் பல்வேறு செயல் முறைகளிலோ சப் ரொட்டின் பயன்படுத்தும்போதோ நாம் இந்த சேமிப்பு அல்லது மீட்பு செயலை செய்ய வேண்டியிருக்கும் அப்போது கவனமாக செயல்பட வேண்டும் அதாவது புஷ் செய்யும்போது PUSH H மற்றும் PUSH D என்ற வரிசையில் செய்தோம் என்றால் வெளியில் எடுக்க பாப் செய்யும்போது முதலில் POP D பிறகு POP H என்று தான் செய்ய வேண்டும் புஷ் செய்யும்போது சென்ற வரிசைக்கு எதிர்வரிசையில் பாப் செய்ய வேண்டும் இல்லையென்றால் ரெஜிஸ்டர் மதிப்புகள் கலந்துவிடும் பாப் செயலையும் புஷ் போலவே முதலில் POP H பிறகு POP D என்று செய்தால் ரிஜிஸ்டர் மதிப்புகள் தவறாய் வந்துவிடும் பல நேரங்களில் புரோகிராம் எழுதுபவர்கள் புரோகிராமில் இந்த தவறை செய்கிறார்கள் புரோகிராம் எழுதும்போது புஷ் செய்த வரிசைக்கு எதிர் வரிசையில் பாப் செய்ய மறந்துவிடுகிறார்கள் இது அசெம்பிளி மொழியில் புரோகிராம் எழுதுபவர்கள் செய்யும் பொதுவான ஒரு தவறு ARM அமைப்பாளர்கள் இந்தப் பிரச்சனைக்கு ஒரு வழி அமைத்துள்ளார்கள் எந்த வரிசையில் நீங்கள் புஷ் அல்லது பாப் குறிப்பிட்டு இருந்தாலும் சரி அது ஒரு பொருட்டல்ல சிறு மதிப்பு ரிஜிஸ்டர் R0 என்றால் அது சிறும அட்ரஸ் பகுதிக்கே செல்லும் எனவே இதே முறையில் ரெஜிஸ்டர் R1 அடுத்த சிறும அட்ரஸ் பகுதிக்கு செல்லும் பிறகு மீண்டும் மீதியுள்ள ரெஜிஸ்டர் களை சோதித்து அதிலிருந்து R3 ஐ தேர்வு செய்து அடுத்த சிறும அட்ரஸ் பகுதியில் வைக்கும் எந்த வரிசையில் குறிப்பிட்டாலும் இந்த வரிசையிலேயே செயல்படுத்தும் ஆக அது ஒரு பிரச்சனை அல்ல STMED ஆணையை ஒரு வரிசையில் செயல்படுத்தி விட்டு அடுத்ததாக LDMED SP ஆணையில் ரெஜிஸ்டர் களை வரிசை மாற்றி R5 R0 R1 R4 R3 என்று குறிப்பிட்டாலும் மீண்டும் லோடு செய்யும்போது எந்த சிக்கலும் இன்றி அந்தந்த ரெஜிஸ்டர் இடங்களிலிருந்து அந்தந்த மதிப்புகளை முறையே பெற்றுக்கொள்ளும் இது ARMன் ஒரு சிறப்பம்சம் அடுத்ததாக பெரிய தொகுப்பு டேட்டாக்களை இடமாற்றம் செய்வதை பார்க்கலாம் இது 8086ல் MOV ஆணையை போன்றதே இந்த ஆணைகள் கீழ்க்கண்டவாறு அமையும் STMIA மற்றும் LDMIA பின்னர் உயர்த்து STMIB மற்றும் LDMIB முன்பே உயர்த்து STMDA மற்றும் LDMDA பின்னர் குறை STMDB மற்றும் LDMDB முன்பே குறை இந்த உதாரணத்தில் என்னிடம் ஒரு பெரிய தொகுப்பு டேட்டா இருப்பதாகக் கொள்வோம் இந்த டேட்டா தொகுப்பின் ஆரம்பம் R12 ரெஜிஸ்டர் ஆல் காட்டப்படுகிறது டேட்டா தொகுப்பின் முடிவு R14 ரெஜிஸ்டர் ஆல் காட்டப்படுகிறது இந்தத் தொகுப்பு டேட்டா சென்று சேருமிடத்தின் ஆரம்பம் R13 ரெஜிஸ்டரால் காட்டப்படுகிறது இந்த LDMIA ஆணையில் R0 முதல் R11 வரையுள்ள பன்னிரெண்டு ரெஜிஸ்டர்கள் இந்த டேட்டா மாற்ற செயலுக்கு தயாராக உள்ளன ரெஜிஸ்டர் R12 காண்பிக்கும் மெமரி இடத்தில் ஆரம்பித்து டேட்டாக்களை வரிசையாக காப்பி copy படி நகல் செய்து R0 லிருந்து R11 வரை வரிசையாக ஏற்றுகிறது R0 R11 ஒவ்வொன்றும் 4 பைட் ரெஜிஸ்டர்கள் எனவே மொத்தம் 48 பைட் டேட்டா மெமரியில் இருந்து இந்த ரிஜிஸ்டர்களுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறது அடுத்ததாக STMIA ஆணை R13 ரெஜிஸ்டர் மெமரியில் டேட்டா சேருமிடத்தின் ஆரம்பத்தைக்காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ஆணை R0 R11 வரையுள்ள 48 பைட் டேட்டாக்களை R13 ரிஜிஸ்டர் காட்டும் இடத்திலிருந்து வரிசையாக தேக்க ஆரம்பிக்கும் ஆணையில் உள்ள ஆச்சரியக்குறியின் பொருள் ஒவ்வொரு டிரான்ஸ்பர்க்கும் ஒரு முறை R13 மதிப்பு 'ஒன்று' உயர்த்தப்படும் என்பதே பிறகு R12 R14 இரண்டும் ஒப்பிட்டுப் பார்க்கப்படும் இரண்டும் சமமாக இருந்தால் ட்ரான்ஸ்பர் செய்யப்படும் டேட்டா தொகுப்பின் முடிவை அடைந்து விட்டோம் என்று பொருள் இல்லையென்றால் இந்த லூப் loop வளையம் க்குள் சென்று 48 பைட் டேட்டாகளையும் டிரான்ஸ்பர் செய்யும் வரை இது தொடரும் நாம் பார்த்த இந்த செயல்முறை மிகவும் அடிப்படையானது இதில் டேட்டா தொகுப்புகள் ஓவர்லேப் overlap ஒன்றன் மீது ஒன்று படிவது ஆவதையோ ட்ரான்ஸ்பர் செய்யப்படும் டேட்டாக்கள் 48 ன் முழுஎண் பெருக்கல் மதிப்புள்ளதா என்றோ பார்ப்பது கிடையாது இந்த சிக்கல்கள் இருந்தாலும் தரப்பட்ட இந்த விளக்கமானது பெரிய தொகுப்பு டேட்டாவை நாம் டிரான்ஸ்பர் செய்வதை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக நாம் பெருக்கல் செய்வது தொடர்பான ஆணைகளை பார்க்கவிருக்கிறோம் ARM ல் பெருக்கல் ஆணை மிகவும் சக்தி வாய்ந்தது 8085ல் பெருக்கல் ஆணைகள் கிடையாது 8051ல் பெருக்கல் ஆணை வெறும் 8 பிட் அளவுக்கே பெருக்கல் திறனையும் மாற்ற முடியாத ஒரே வடிவமைப்பையும் கொண்டுள்ளது அதாவது MUL AB என்னும் ஆணை வெறும் A மற்றும் B என்னும் இரு எண்களை மட்டுமே பெருக்குகிறது ARM ப்ராசசர் இல் பெருக்கல் ஆணையானது பயனுள்ள பல வேறுபட்ட செயல்களை செய்யும் வகையில் அமைந்துள்ளது முழு எண் பெருக்கல் 32 பிட் அளவில் செய்து 32 பிட் விடையை பெறுதல் நீள முழு எண்களை பெருக்கி 64 பிட் விடைபெறுதல் மல்டிபிளை அக்யூமுலேட் ஆணை பெருக்கி கூட்டுதல் அணிகளை பெருக்குதல் என பல உள்ளன இவை MUL 32 பிட் பெருக்கல் MULA 32 பிட் மல்டிபிளை அக்யூமுலேட் UMULL 64 பிட் அன்சைன்டு மல்டிபிளை லாங் U unsignedஇரண்டாவது 'L' லாங் ஆகும் UMLAL 64 பிட் அன்சைன்டு மல்டிபிளை அக்யூமுலேட் லாங் SMULL 64 பிட் சைன்டு மல்டிபிளை SMLAL 64 பிட் சைன்டு மல்டிபிளை அக்யூமுலேட் எடுத்துக்காட்டாக MUL R0R1R2 வில் R0 R1R2 அடுத்து MULA R0R1R2R3 ஆணையை எடுத்துக் கொண்டோம் என்றால் நான்கு ஆப்பரேன்ட்களை கொண்ட இந்த ஆணை ஒரு விதிவிலக்கு ஆகும் ARM பிராசஸரில் பொதுவாக மூன்று ஆப்பரேன்ட் ஆணைகளே உள்ளன இந்த நான்கு ஆப்பரேன்ட் ஆணை செயல்படும்போது R0 R1R2 R3 என வரும் இதுவே மல்டிபிளை அக்யூமுலேட் ஆகும் இதன் பயன் y∑aixi போன்ற சமன்பாடுகளில் முறையே 'y' ஐ R3 ரெஜிஸ்டருக்கும் 'ai' ஐ R1 ரெஜிஸ்டருக்கும் 'xi' ஐ R2 ரெஜிஸ்டருக்கும் ஒதுக்கி MULA ஆணை செயல்படுத்தப்பட்டு பின்னர் R0 ரெஜிஸ்டர் மதிப்பு R3 ரெஜிஸ்டருக்கு நகர்த்தப்படும் இப்படி மல்டிபிளை அக்யூமுலேட் ஆணையை பயன்படுத்தி பெருக்கலும் கூட்டலும் ஒரே நேரத்தில் செய்யப்படும் அடுத்ததாக பெருக்கல் ஆணைகளுக்கு உள்ள சில கட்டுப்பாடுகளை பார்ப்போம் சேருமிட ரெஜிஸ்டரும் மூல ரெஜிஸ்டரும் ஒரே ரிஜிஸ்டர் ஆக இருக்க முடியாது இது சற்று விந்தையானது ஏனெனில் மூல ரிஜிஸ்டர் பெருக்கல் செயல்பாட்டின்போது மாறுதல் அடையும் அதையே நாம் சேருமிட ரிஜிஸ்டர் ஆக பயன்படுத்தும்போது அந்த ரெஜிஸ்டர் மதிப்பு தவறானதாக இருக்கும் நமக்கு தவறான மதிப்பு கிடைக்கும் ஆகவே ஒரே ரெஜிஸ்டர் சேருமிட மற்றும் மூல ரிஜிஸ்டர் ஆக இருக்க முடியாது R15 ரெஜிஸ்டர் என்னும் புரோகிராம் கவுண்ட்டர் ஐ பெருக்கல் செயலுக்கு பயன்படுத்தக்கூடாது புகழ்பெற்ற பூத் அல்காரிதம் Booth's algorithm பெருக்கலுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதைப்பற்றி கணினி கட்டமைப்பு புத்தகங்களில் பார்க்கலாம் இது மிகவும் திறன் படைத்தது இங்கு ஒவ்வொரு பிட் இணைகளுக்கும் ஒரு சுழற்சிக் காலம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆணையை துவக்க மேலும் ஒரு சுழற்சிக் காலம் தேவை எனவே இரு 32 bit எண்களை பெருக்குவதற்கு ஒவ்வொரு பிட் இணைக்கும் ஒரு சுழற்சி காலம் என்ற கணக்கில் 16 இணை பிட்டுகளுக்கு 16 சுழற்சிக் காலம் கூடவே ஆணையை துவக்க ஒரு சுழற்சிக் காலம் என மொத்தம் 17 சுழற்சிக் காலம் தேவை இவ்வாறாக பெருக்கல் செயலுக்கு 17 சுழற்சிக் காலம் தேவைப்படுகிறது ஆனால் ஒரு சுவாரசியமான விஷயம் "விரைவாக முடித்தல்" என ஒன்று உண்டு அது என்னவென்றால் மூல ரெஜிஸ்டரில் உள்ள மதிப்புகள் அனைத்தும் எப்போது '0' என ஆகிறதோ அப்போது "விரைவாக முடித்தல்" நிகழும் 4 மற்றும் 5 என்ற இரு எண்களை பெருக்குவதாக வைத்துக்கொள்வோம் 4 5 இதில் 4 மூல ரிஜிஸ்டரில் இருக்கிறது படத்தில் பாருங்கள் நான்கை இவ்வாறு ரிஜிஸ்டரில் பிட்டுகளாக எழுதுகிறோம் இவை இண்டிரண்டு பிட்டுகளாக ஆக்கப்படுகின்றன முதலில் உள்ள "00" இணை பிட்டுகள் கணக்கில் செயல்படுத்தப்படுகின்றன பின்னர் பிட்டுகள் நகர்த்தப்படுகின்றன பின்னர் மூல ரிஜிஸ்டரில் பார்க்கும்போது இன்னும் ஒரு "ONE" பிட் உள்ளது அடுத்த நகர்த்தலில் இந்த "01" என்ற இணை LSB இடத்துக்கு வருகிறது இந்த "01" ஆனது '5' உடன் பெருக்கப்பட்டு மேலும் நகர்த்தப்படுகிறது இப்போது இந்த "01" இணையானது ரிஜிஸ்டர்ஐ விட்டு வெளியே சென்றுவிடுகிறது இப்போது பார்த்தால் மூல ரிஜிஸ்டரில் அனைத்தும் '0' பிட்டுகளே இவற்றை 5 உடன் பெருக்குவதில் எந்த பயனும் இல்லை எனவே அல்காரிதம் பெருக்கல் செயலை இங்கேயே நிறுத்தி விடுகிறது ஆக மூல ரிஜிஸ்டரில் எந்த தருணத்தில் அனைத்தும் '0' பிட்டுகளாக வருகிறதோ அப்போதே செயல் நிறுத்தப்படுவதால் இது "விரைவாக முடித்தல்" என்று குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் பெருக்கல் ஆணை செயல்படும் வேகம் அதிகரிக்கிறது இந்த உதாரணத்தில் நாம் 18 1 என்ற பெருக்கல் செய்கிறோம் இதில் 18 ஐ மூல ரிஜிஸ்டரில் எடுத்துக்கொண்டால் இதற்கு 4 சுழற்சிக் காலம் தேவை படத்தில் பாருங்கள் 18 என்ற எண் ரிஜிஸ்டரில் இவ்வாறு LSB ல் இருந்து முதல் நான்கு பிட் அடுத்து அடுத்து அதற்கு முன்னர் வரும் அனைத்து பிட்டுகளும் '0' என வரிசையாக எழுதப்படுகிறது இதை ' 1' ஆல் பெருக்க வேண்டும் ஆகவே அந்த ரிஜிஸ்டரில் எல்லா பிட்டுகளும் '1' என நிரப்பப்படுகின்றன இப்போது மூல ரிஜிஸ்டரில் உள்ள பிட்டுகள் இணை பிட்டுகளாக ஆக்கப்பட்டால் முதலில் 10 இரண்டாவது 00 மூன்றாவது 01 என மூன்று இணைகள் அடுத்து அனைத்துமே '0' பிட்டுகள் எனவே மூன்று சுழற்சிக் காலம் உடன் ஆணையை துவக்க ஒரு சுழற்சி காலம் என மொத்தம் நான்கு சுழற்சிக் காலம் தேவை இது மூல ரிஜிஸ்டரில் 18 ஐ வைத்திருக்கும்போது தேவைப்படும் சுழற்சிக் காலம் மாறாக மூல ரிஜிஸ்டரில் எண் ' 1' ஐ வைத்து பெருக்கல் செய்தால் அதாவது 1 18 என்று செய்தால் மூல ரிஜிஸ்டரில் அனைத்து பிட்டு களும் '1' என பதினாறு இணை பிட்டுகளுக்கு 16 சுழற்சிக் காலம் உடன் ஆணையை துவக்க ஒரு சுழற்சி காலம் என மொத்தம் 17 சுழற்சிக் காலம் தேவை இங்குதான் கம்பைலர் compiler தொகுப்பி தனது வேலையை சரியாகச் செய்ய வேண்டும் அதாவது ஒரு மாறிலியால் பெருக்கும்போது அந்த மாறிலியை முதல் ஆப்பரேன்ட் ஆக வைக்கும்போது எத்தனை சுழற்சிக் காலம் தேவை எனப் பார்த்து பயன் இருந்தால் அந்த மாறிலியை முதல் ஆப்பரேன்ட் ஆகவும் இல்லையென்றால் மாறி யை முதல் ஆப்பரேன்ட் ஆகவும் பயன்படுத்தும் இரண்டுமே மாறிலியாக இருந்தால் எதற்கு சுழற்சிக் காலம் குறைவாக தேவைப்படுகிறதோ அதை முதல் ஆப்பரேன்ட் ஆக பயன்படுத்திக்கொள்ளும் அடுத்ததாக நாம் சாப்ட்வேர் இன்டரப்ட் software interrupt SWI மென்பொருள் இடைமறி ஆணைகளைப் பார்ப்போம் இவை மையச் செயலகத்தை மேற்பார்வை முறை ல் செயல்பட கட்டாயப்படுத்துகின்றன இதன் ஆணை அமைப்பானது SWI n ஆகும் இது SWI ஹார்ட்வேர் வெக்டருக்கு SWI hardware vector வன்பொருள் நெறியம் ஒரு எக்சப்சன் டிராப் exception trap விதிவிலக்கு பொறி ஐ உருவாக்குகிறது இந்த வெக்டர் முகவரி என்ன என்று பார்க்கலாம் அதற்குமுன் இந்த சாப்ட்வேர் இன்டரப்ட் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் Intel பிராசசர்களில் இந்த சாப்ட்வேர் இன்டரப்ட்டுக்கான ஆணை INT ஆகும் இதன் அமைப்பு INT n என்று இருக்கும் இதில் n என்பது ஒரு 8 பிட் எண் ஒரு ப்ரோக்ராமில் இடையே நாம் INT x என்று எழுதலாம் இந்த x ஆனது ஒரு 8 பிட்எண் மேலும் அது எட்டால் பெருக்கப்படும் இப்படி எட்டால் பெருக்கி வந்த மதிப்பை வைத்து ப்ரோகிராம் ஆனது ஒரு குறிப்பிட்ட முகவரியில் இருக்கும் சேவை செயல்முறை க்கு தாவி விடும் இதுவே இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டின் interrupt service routine இடைமறி சேவை செயல்முறை எனப்படும் இந்த INT ஆணைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீஸ்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது எனவே ஒரு ப்ரோக்ராமின் போது இடையில் நமக்கு OS சேவை தேவைப்பட்டால் இந்த INT x என்ற ஆணையை பயன்படுத்தலாம் வழக்கமான ஒரு உதாரணமாக P என்ற புரோகிராமை எடுத்துக் கொள்வோம் சிறிதுநேரம் செயல்பட்ட பிறகு அந்த புரோகிராம் கீபோர்டுலிருந்து Keyboard சாவிப்பலகை ஒரு தகவலை பெறவேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் OS அமைப்பாளர்கள் அதற்கான விவரத்தை நமக்கு குறிப்பிட்டிருப்பார்கள் உதாரணமாக INT 5 கீ போர்டில் இருந்து ஒரு தகவலை பெற அமைந்துள்ளது அதை ப்ரோக்ராமில் பயன்படுத்தும்போது கீபோர்டுக்கான இடைமறி சேவை செயல்முறை துவக்கப்பட்டு அதன் முடிவில் பயனாளர் அழுத்திய கீ மதிப்பை ஒரு குறிப்பிட்ட ரிஜிஸ்டருக்கு உதாரணமாக R5 கொண்டு செல்லும் எனவே புரோகிராமில் கீபோர்டுலிருந்து தகவலை பெற INT 5 ஆணையை பயன்படுத்தி இடைமறி சேவை மூலம் R5 ரெஜிஸ்டருக்கு அந்த தகவலை கொண்டு சென்று அங்கிருந்து பயனாளர் எந்த கீ அழுத்தினார் என்பதை அறிந்து கொள்ளலாம் இதுபோன்ற பல OS சேவைகளுக்கான விவரங்களை ஒரு பட்டியலாக OS அமைப்பாளர் குறிப்பிட்டிருப்பார் அதை INT ஆணை மூலம் நாம் புரோகிராமில் குறிப்பிட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் ARM பிராசசரிலும் இதுபோன்ற சேவைகள் உள்ளன 8086 வகை பிராசஸர் எடுத்துக்கொண்டால் n மதிப்பு 8 பிட் மற்றும் அட்ரஸ் பஸ் address bus முகவரி பாட்டை 20 பிட் அளவு உள்ளது எனவே சில வரையறுக்கப்பட்ட மெமரி லொகேஷன்களை நாம் குறிப்பிடலாம் வரையறை இல்லாமல் அமைய முடியாது எட்டால் பெருக்கப்படுவதால் INT 0 என்றால் படத்தில் காட்டியவாறு லொகேஷன் 0 INT 1 என்றால் லொகேஷன் 8 INT 2 என்றால் லொகேஷன் 16 என அமையும் இவை வரையறுக்கப்பட்ட மெமரி அட்ரஸ் லொகேஷன்கள் உண்மையில் இவை வெக்டார்டு இன்டரப்ட்கள் Vectored interrupts நெறிய இடைமறி ஆகும் எனவே என்ன மதிப்போ அந்த லொகேஷன் க்கு வந்து அங்கிருந்து கொண்டு செல்லும் 'x' ஒரு 8 பிட் எண்ணாக இருப்பதால் அதிகபட்சம் அதன் மதிப்பு 255 ஆகும் அதை 8 ஆல் பெருக்கி வரும் அளவுக்கு 255 8 முகவரிகள் இந்த வெக்டர் அட்டவணைக்காக வரையறுக்கப்படும் ARM பிராசஸரில் இந்த முகவரிகள் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதில் ஆணை அமைப்பு SWI n 'n' ஆனது ஒரு 24 பிட் மதிப்பு எனவே 2 power 24 அளவுக்கு OS சர்வீஸ்கள் உள்ளன இவற்றை நாம் சிஸ்டம் கால் System call சிஸ்டம் அழைப்புகள் என்று அழைப்போம் நமது OS ல் அதிக அளவில் சிஸ்டம் கால்கள் இருப்பது நல்லது என்றாலும் இவ்வளவுக்கும் மெமரி நினைவக முகவரிகளை குறிப்பிடுவது மிகவும் சிரமம் இங்கு அட்ரஸ் பஸ் ஆனது 32 பிட் அளவு கொண்டது எனவே 32 பிட் அட்ரஸ் குறிப்பிட வேண்டும் ஆகவே ஒவ்வொன்றுக்கும் நான்கு பைட் மெமரி இடங்கள் இந்த வெக்டர் முகவரிகளுக்கு தேவை எனவே 4 ஆக 2 power 26 மெமரி இடங்கள் இந்த வெக்டர் அட்டவணையை வைத்துக்கொள்ள தேவைப்படும் இது மிகப்பெரிய எண் ஆகும் அதாவது 64 MB அளவுக்கு இடங்கள் இந்த இன்டரப்ட் வெக்டர் முகவரிகளுக்கு தேவைப்படும் அது சரியான முறை அல்ல ARM அமைப்பாளர்கள் இதற்கு என்ன செய்துள்ளார்கள் 'n' மதிப்பு எதுவாக இருந்தாலும் தனித்தனியான அட்ரஸ் லொகேஷன்களுக்கு செல்லாமல் ஒரே அட்ரசுக்கு செல்லுமாறு அமைத்துள்ளார்கள் 'n' ன் சரியான மதிப்பை மென்பொருள் மூலம் பிரித்தறிந்து நமக்கு தேவையான OS சேவையை அழைத்துக் கொள்ளலாம் ப்ராசசருக்கு இன்டரப்ட் வரும்பொழுது ஒரே அட்ரஸ்க்கு செல்கிறது 'n' மதிப்பை ஆராய்ந்து எந்த OS சேவையை அழைப்பது என்பது ISR ன் பொறுப்பு எனவே ப்ரோக்ராமில் குறிப்பிடப்படும் சர்வீஸ் தேவைக்கேற்ப 'n' மதிப்பை பயன்படுத்தி உரிய சேவை செயல்முறை அழைக்கப்படுகிறது 'n' ன் மதிப்பு மிக அதிகமாக உள்ளதால் பிராசஸர் அதை முழுமையாக ஒதுக்கி விடுகிறது இதுவே சாப்ட்வேர் இன்டரப்ட் முறை ஆகும் நிபந்தனை செயல்பாடு நான் ஏற்கனவே சொல்லியபடி ARM ஆனது ஆணைகளை சில நிபந்தனைகளின் பேரில் அனுமதிக்கும் இதற்கு MSBல் 4 பிட்டுகள் நிபந்தனை குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றன EQADD ஆணையில் EQ ஆனது ஜீரோ கொடி நிறுவி இருந்தால் மட்டுமே ADD செயலை செய்யும் R0 R1 R2 ஜீரோ கொடி நிறுவப்பட்டு இருந்தால் இவ்வாறு பலவகையான ஆணைகளில் நிபந்தனைகளை இட்டு அவற்றை சோதித்து அதன்பேரில் செயல்பாடுகள் செய்யப்படுகின்றன இதை பயன்படுத்தி புரோகிராமில் தேவையில்லாத தாவல்களை குறைக்கலாம் இவை நேர்கோட்டு குறியீட்டு முறையாய் அமைந்து புரோகிராமில் பைப்லைன் pipeline குழாய் தொடர் செயல்பாட்டுக்கு உதவுகின்றன